இப்போது நமது யோசனையை 2 டைம்மனுஷனுக்கு நீடிப்போம் மற்றும் என்னுடைய ஜியாமெட்ரி பற்றிய பதில் மிகவும் நன்று நாம் 2D ல் என்ன செய்யப்போகிறோம் என்றால் முதலில் நான் சொல்ல வேண்டியது 1D ல் லைன் செக்மெண்ட்டை தவிர டிஸ்கிரீட்டைஸின் எடைக்கு வேற தேர்வு இல்லை ஆனால் 2D ல் வேற தேர்வு உள்ளது சரியா அதனால் முக்கோணம் ஒரு எல்மெண்ட்டாக இருக்கலாம் ஏன் என்றால் அதையே நாம் தொடக்கத்தில் விமானம் உடைந்ததாக பார்த்தோம் ஆகையால் இது மட்டுமேவா தேர்வு மாணவர் இல்லை இப்போது நான் சதுரம் அல்லது செவ்வகம் அல்லது எவ்வளவு வகையான வடிவங்களை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதன் உள்ளே சில ஷேப் பங்க்ஷன்ஸ் உடன் இருக்கும் நாம் பேஸிஸ் ஃபங்ஷன் என்று அழைப்பதை நிறுத்தி ஷேப் பங்ஷன் என்று அழைக்க துவங்கலாம் அதனால் நாம் இலக்கியம் படிக்கும் போது மென்மையாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நான் 1D லைன் செக்மெண்ட்டை எடுக்கும்போது இது இரண்டு ஷேப் ஃபங்ஷன்ஸை கொண்டு இருக்கும் இப்போது நான் முக்கோணத்தை இவ்வாறு எடுக்கும்போது இதில் குறைந்தபட்சம் வெற்று 3 ஷேப் பங்க்ஷன் இருக்கும் பின்னர் நாம் இதில் எவ்வாறு 3 ஷேப் பங்ஷன் உள்ளது என்று கலந்துரையாடலாம் ஒவ்வொரு முனையும் ஒவ்வொன்றோடு இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நான் இங்கே செல்லும் போது இங்கு நான்கு ஷேப் பங்க்ஷன் உள்ளதாக கற்பனை செய்யப்படுகிறது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் நிறைய நிறைய நெகிழ்வுத் தன்மையை கொண்டு அந்நோன்னை மாடலிங் செய்ய விதவிதமான ஷேப் பங்க்ஷனை கொண்டு வந்துள்ளோம் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் 2D பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கினால் நான் முனையின் உடைய பங்க்ஷனின் மதிப்பை அன்னோன்ஸாக தயாரித்தேன் இது நேரடியான நீட்டிப்பு நான் 1D ல் என்ன செய்தேன் 1D ல் என்னுடைய அன்னோன்ஸே இந்த முனைதான் அதிலிருந்து நான் ஷேப் பங்ஷன்ஸை வரையறுக்கிறேன் சரி எல்லாம் நன்றே அந்த யோசனையையே இங்கே தொடர்கிறேன் மற்றும் முனையின் மதிப்பே அன்னோன் ஆகும் மற்றும் எவ்வாறு பங்க்ஷன்ஸை உருவாக்குவது என்பதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு முனை தான் அன்னோன்ஸ் என்று உணர்வுபூர்வமாக தோன்றும் வேறு ஏதாவது சில அன்னோன்ஸாக இருக்க முடியுமா நல்லது மையப்புள்ளி சரியா ஆனால் அதுவும் அன்னோன் ஆகும் நான் வேறுவிதமாக கேள்வியை எழுப்புகிறேன் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் முக்கியமான சமன்பாடுகள் ஆகும் மற்றும் என்னுடைய அன்னோன்சும் உண்மையில் வெக்டார் தான் ஆனால் நான் ஸ்கேலார் முனைகளை கொண்டு சொல்ல முயற்சிக்கிறேன் பின்னர் திசைகளுக்கு என்னவாயிற்று எனக்கு ஏதாவது EZபோன்று இருந்தால் நான் இது xy பிளேனில் உள்ளது என்று சொல்லுவேன் EZ EZ ஐ xy ன் பங்ஷனாக எடுத்துக் கொள்ளும் EZ க்கு இருக்கும் ஒரு மதிப்பு ஸ்கேலார் ஆகும் ஆனால் நான் அதை உண்மையான வெக்டார் பீல்டாக குறித்துக்காட்ட என்ன செய்ய வேண்டும் ஏனெனில் எடுத்துக்காட்டாக இந்த வழக்கில் H பிளேனில் உள்ளது TM போலரைசேய்ஷனில் H ஒரு வெக்டாராக பிளேனில் உள்ளது கருத்துக்காக நான் H வெக்டாரை பிளேனில் குறித்துக்காட்ட எனக்கு முனைகள் பயன்படுமா எனக்கு உதவப் போவதில்லை அதிலிருந்து எனக்கு எவ்வாறு வழி கிடைக்கும் அது எனக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும் ஆனால் வழி கொடுக்காது சரியா இவையே நாம் பார்த்திருந்தோம் இது முனை சார்ந்த எலிமெண்ட்ஸ் ஆகும் விளிம்பு சார்ந்த எலிமெண்ட்ஸ் என்ன என்று வரையறுக்க சாத்தியமே நாம் முனை சார்ந்த மற்றும் விளிம்பு சார்ந்த எலிமெண்ட்ஸை பார்க்கலாம் எலிமெண்ட் இன் வடிவம் அவ்வாறே இருக்கும் முக்கோணம் சரியா இங்கு இருக்கும் அன்நோனின் மதிப்பு வெக்டார் மற்றும் சில விளிம்பின் மதிப்பு ஆகிறது இது சிறிய சுருக்கம் போல தான் இருக்கும் ஆனால் வெளிப்படையாக எல்லாம் வேலை செய்யும் ஆனால் அடிப்படை யோசனையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் இப்போது வெக்டாருடைய மேக்னிடியுடு ஆகும் இது வெக்டாரின்மேக்னிடியுடாக இருந்தால் என்னால் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு விளிம்பில் டைரக்ஷன் திணிக்க முடியும் இதேபோல் இந்த விளிம்பிற்கும் மற்றும் இங்கே ஏதோ ஒரு புள்ளியில் நான் பீல்டை கண்டுபிடிக்க வேண்டும் இது இந்த 3 வெக்டாரின் ஏதோ ஒரு லீனியர் கலவையாக போகிறது என்னால் ஸ்பேஸில் உள்ள எல்லா புள்ளிகளையும் இணைக்க முடியும் ஒரு டைரக்சன் சரி மறுபடியும் இது ஒரு புது கருத்து நாம் விவரமாக படிக்கலாம் ஆனால் உங்களுக்குத் தெரியும் அங்கு முனை சார்ந்த எலிமெண்ட்ஸ் மற்றும் விளிம்பு சார்ந்த எலிமெண்ட்ஸ்ம் இருக்கிறது என்று முனை சார்ந்த எலிமெண்ட்ஸ்ஸை விளிம்பு சார்ந்த எலிமென்ட்டோடு ஒப்பிடும்போது சற்று துல்லியம் குறைவு விளிம்பு சார்ந்த எலிமெண்ட்ஸ் வெக்டார் மற்றும் டைரக்சன் மீது மிகவும் கவனம் தேவை சரி மாணவர் எதை நீங்கள் துணை என்று கூறுகிறீர்கள் மிக நல்ல கேள்வி அவர் இதுபோல் 2 எலிமெண்ட்ஸ் துணையாக இருந்தால் என்னவாகும் என்று கேட்கிறார் இது 1D ல் உள்ளது போல் எனக்கு 2 எலிமெண்ட்ஸ் உள்ள போதிலும் முனையின் மதிப்பை பொருட்படுத்த தேவையில்லை ஏனென்றால் ஷேப் பங்ஷன் அதனுடைய மதிப்பை எடுத்துக்கொள்ளும் பின்னர் இறங்கும் மற்றும் ஏறும் என்ன மதிப்பாக இருந்தாலும் ஏனென்றால் முனையின் மதிப்பு நிலையானது இதேபோல் விளிம்பு இரண்டு எலிமெண்ட்ஸ்கும் பொதுவானது விளிம்பின் டைரக்சன் இரண்டு எலிமெண்ட்ஸ்கும் சீராக இருக்கும் அது இல்லை அதாவது இடது எலிமெண்ட் ஒரு வழியும் மற்றும் வலது எலிமெண்ட் இன்னொரு வழியும் இருக்கும்போது இது ஒரு பகிரப்பட்ட விளிம்பு ஆகும் முன்னால் உங்களுக்கு பகிரப்பட்ட முனை இருந்தது இப்போது உங்களுக்கு ஒரு பகிரப்பட்ட விளிம்பு உள்ளது அந்த பகிரப்பட்ட விளிம்புடன் அந்த பீல்டின் டைரக்சன் தனித்துவமானது அங்கே அது குறுக்கே புரலாது மாணவர் இரண்டு கணக்கீடுகளுமே உள்ள பக்கம் உள்ளது பரிசீலிக்கப்படும் ஏனென்றால் அன்னோன் இரண்டு விளிம்பிற்கும் நடுவில் பொதுவானது சமன்பாடுகளின் அமைப்பு ஒவ்வொரு விளிம்பிற்கும் ஒரு டைரக்சன் மட்டும் இருக்குமாறு கட்டப்பட்டுள்ளது இதுக்கு தனக்கு சொந்தமான இன்னொரு விளிம்பு வேறு எங்காவது நோக்கி இருக்கும் நான் சிஸ்டமுடைய எல்லா எலிமெண்ட்டையும் பார்க்கும் போது அதற்கு என ஒரு டைரக்சன் இருக்கும் அதுதான் பீல்டின் வேறு வெக்டாரின் மேலே வேறு ஒரு வேடிக்கையான பொருளை கொண்டு வெளிப்படுத்த அதிக சக்தியை தருகிறது மாணவர் ஐயா நல்லது எடுத்துக்காட்டுக்கு நான் இதை விளிம்பு a மற்றும் விளிம்பு b மற்றும் விளிம்பு c என்று அழைக்கிறேன் மாணவர்சரி a மற்றும் b நடுவே இந்த வழியே ஒரு பெரிய ஜம்ப் உள்ளதாக நீங்கள் கூறுகிறீர்கள் மாணவர்ஆம் நான் இந்த வெயிட்டட் ரெசிடியூவளின் நிலையை திணிக்க இந்த சமன்பாடுகள் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளும் மாணவர்ஓ அது இது முடிவாக மேக்ஸ்வெலின் சமன்பாடுகளை Maxwell's equation கீழ் படிய வைக்க முயற்சிக்கிறோம் ஏதாவது பொருள் அல்லது ஏதாவது இருக்கும் வரை மேக்ஸ்வெலின் சமன்பாடுகள் இரண்டு பக்கமான புள்ளிகளை பீல்டுக்கு நடுவில் புரல அனுமதிக்காது நாம் இதை எவ்வாறு சமன்பாடுகளின் அமைப்பை வகுக்கக் கட்டப்பட்டது நாம் இதை மாற்ற வேண்டாம் குறைந்தபட்சம் இதுவரை எலக்ட்ரோமேக்னடிக் வகுப்பில் இவையே நாம் பயன்படுத்திய பேஸிஸ் பங்ஷனின் வகைகள் ஆனால் எலக்ட்ரோமேக்னடிக் சமூகத்தில் இது பைனட் எலிமெண்டை பயன்படுத்தும் முதல் சமூகம் அல்ல இதைப் பயன்படுத்திய முதல் சமூகம் ஃபூளியிட் மெக்கானிக் மக்கள் இயந்திரப் பொறியியல் மற்றும் விண்வெளி பொறியியல் ஆகும் அவர்கள் நாம் விளிம்பு சார்ந்த எலிமெண்ட் என்று அழைக்கும் அதையும் பயன்படுத்துவார்கள் ஆனால் சற்று வித்தியாசமானது ஃபூளியிட் மெக்கானிக்ஸ் ஒரு பொது அறிவாகும் அவர்களின் விளிம்பு அதாவது அவர்கள் விளிம்பை விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எதைப் பற்றி அக்கறை கொள்கிறார்கள் என்றால் அது ஃபூளியிட் புளோ ஆகும் அதாவது எவ்வளவு ஃபூளியிட் குறுக்கே ஓடுகிறது என்று அக்கறை கொள்கிறார்கள் ஒரு வெக்டார் விளிம்புக்கு நார்மலாக இருக்கும்போது அது இரண்டு எலிமெண்ட்கும் பகிரப்பட்டுள்ளது இந்த இன்டர்பேசின் வழியே செல்லும்போது எவ்வளவு இடதுபுறம் வருகிறதோ அவ்வளவு வலதுபுறமும் செல்லும் இந்த பச்சை அம்புக்குறி அந்த பாதுகாக்கப்பட்ட அளவையே குறிக்கிறது இந்த அம்புக்குறி மேக்ஸ்வெல் பவுண்டரி சமன்பாடுகளை உறுதி செய்கிறது மாணவர் டேன்ஜன்சியல் டேன்ஜன்சியல் கண்டினியூட்டி இதை நாம் எலிமெண்ட்ஸை வடிவமைப்பது போலவே கட்டுகிறோம் அதனால் இது இலவசமாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் இதை வித்தியாசமாக செய்தால் உங்களுக்கு ஃபுளுயிட் மெக்கானிக்ஸ் கிடைக்கும் நார்மல் கூறுகள் பாதுகாக்கப்படும் நீங்கள் இதை ஒரு தீர்வாக மாற்றுங்கள் இந்த பிராப்பர்டி கிடைக்க நீங்கள் எதையும் கூடுதலாக செய்ய வேண்டாம் இதை விளிம்பு சார்ந்த எலிமெண்ட்ஸ் என்ற பெயர் இதை கண்டுபிடித்த நெடிலெக் என்ற விஞ்ஞானியின் பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது ஆனால் நாம் முதலில் முனை சார்ந்த எலிமெண்ட்ஸை பார்ப்போம் தற்போதைய வேரியபுள்ஸ்ன் எண்ணிக்கை 3 முனை சார்ந்த அல்லது விளிம்பு சார்ந்த எலிமென்டுகள் 3 ஆகும் ஒரு எலிமெண்ட்கக்கு 3 அன்னோன் மற்றும் அந்த மூன்றும் பகிரப்பட்டுள்ளது மாணவர் ஐயா ஒருவேளை அங்கே டொமைனில் n எலிமெண்ட்ஸ் இருந்தால் எவ்வளவு அன்னோன் இருக்கும் மாணவர் 3 இல்லை 3 ஆக இருக்காது ஏனென்றால் நிறைய முனைகள் பகிரப்பட்டுள்ளது அதேபோல் 1D ல் மற்றும் எவ்வளவு முனைகள் 1 2 3 4 5 6 7 மன்னிக்கவும் 6 6 முனைகள் உள்ளது அதனால் அன்னோனாக 6 எலிமெண்ட்டு உள்ளது மாணவர் 6 நீங்கள் ஒரு எலிமெண்ட்க்கு 10 முனைகள் உள்ளது என்று நினைக்கலாம் ஆனால் அந்த 1 2 3 4 பகிரப்பட்டுள்ளது அதனால் எல்லாம் என்னுடையது இதே கணக்கியல் இரண்டு டைமென்ஷனிலும் நடக்கும் நாம் இப்போது வெளிப்படையாக முதல் முனை சார்ந்த எலிமெண்ட்ஸை பார்க்கலாம் இது தான் பர்ஸ்ட் ஆடர் முனை சார்ந்த எலிமெண்ட் ஆகும் நான் என்னுடைய முக்கோணத்தை எடுத்துக் கொள்கிறேன் நான் இதை முனை 1 முனை 2 மற்றும் முனை 3 என்று அழைக்கப் போகிறேன் நான் இறுதி பதிலை சொல்ல போகிறேன் மற்றும் நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள் எவ்வாறு மக்கள் இதனுடன் வருகிறார்கள் என்று ஆனால் நீங்கள் எப்போது பார்த்தாலும் அது மிக நேர்த்தியானது நான் முக்கோணத்தின் உள்ளே சில தன்னிச்சையான புள்ளிகள் p ஐ வரையறுக்க போகிறேன் நினைவில் வையுங்கள் இங்கே நடக்கும் இந்த முழு கலந்துரையாடலும் ஷேப் பங்ஷன்ஸை பற்றியும் மற்றும் அது உட்புறம் மட்டும் வரையறுக்கப்படுகிறது முக்கோணத்தின் வெளியே அல்ல நாம் இதை இணைப்போம் ஹைபோதெடிகல் புள்ளியுடன் இந்த மூன்று முனைகளையும் இணைத்தால் இதுவே புள்ளி P ஆகும் நான் இப்போது என்னுடைய முதல் ஷேப் பங்ஷன்சை முக்கோணம் 1 ன் பரப்பளவாக வரையறுக்கிறேன் முக்கோணம்1 என்றால் என்ன முக்கோணம் பரப்பளவை முக்கோணம் பரப்பளவோடு வகுக்கவேண்டும் இதனால் தான் இதை N 1 என்று கவனியுங்கள் நான் 1 ஐ விலக்கிவிட்டு இதை பரப்பளவு என்கின்றேன் நான் இப்போது இந்த பங்க்ஷனின் சில ப்ராப்பர்ட்டிகளைப் பார்க்கலாம் x y ன் பங்க்ஷன் ஆகும் இது x y பங்கஷன் ஆக போவதால் இந்த x y எங்கிருந்து வருகிறது இவைP புள்ளியின் ஆள்கூறுகள் முனையின் இடங்கள் நிலையானது P எங்கு வேண்டுமானாலும் சுற்றலாம் ஏனென்றால் என்னுடைய இரண்டு டைமென்ஷன் பங்க்ஷன் ஆன சுற்றுகிறது ஆள்கூறுகள் இங்கே வரும் முனை 1 ன் மதிப்பு என்ன மாணவர்1 முனை 2 மற்றும் 3 ல் முக்கோணம் 0 ல் வீழ்ந்துதட்டையானது இது பர்ஸ்ட் ஆடர் லேக்ரேன்சு பாலினாமியல் போன்றது இதனுடைய இடத்தில் மதிப்பு 1 மற்றும் இன்னொரு முனைக்கு மதிப்பு 0 அதேபோல் இந்த பங்ஷனில் மதிப்பு சில முனைகளில் 1 மற்றவைக்கு 0 சரியா இதுமட்டுமல்ல முனை 2 முதல் 3 வரை மாணவர்0 இன்னும் 0 சரி இது கூடாரம் போன்றது கூடாரத்திற்கு சில உயரமுள்ளது நான் இது ஏதோ போல் உள்ளது என்று எண்ணினால் இதன் மதிப்பு 1 மற்றும் இந்த 2 புள்ளியில் இது 0 ஆகும் மற்றும் இந்த முழு விளிம்பும் 0 ல் இருக்கும் இது இரண்டை அடையும்வரை இது எந்த வகையான பங்க்ஷனல் பார்மை எடுக்கும் என்று நினைக்கிறீர்கள் இது நிலையான லீனியர் குவாட்ரேடிக்கா இது என்னது மாணவர் Refer Time 1343 இது x மற்றும் y இல் லீனியர் ஆகும் நாம் தற்போதைய மேல்நிலைப் பள்ளியின் ஹெரோன்ஸ் பார்முலாவை Heron's Formula பயன்படுத்தலாம் இது எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையான முக்கோணத்தின் பரப்பளவை எழுதுகிறேன் இது முக்கோண பரப்பளவு பார்முலா ஆகும் இங்கே முழு கொத்தாக கான்ஸ்டன்ட்ஸ் உள்ளது ஒருமுறை எனக்கு ஜியாமெட்ரி கிடைத்தால் அதிலிருந்து நான் முக்கோணத்தை உருவாக்குவேன் முனைகளின் இடங்கள் எல்லாம் நிலையானது இது எல்லாம் எண்கள் நான் இதை ஆக குறைக்க வகுத்தலை பயன்படுத்தி இரட்டை பரப்பளவைக் கொண்டு வகுக்க வேண்டும் இது x மற்றும் y இல் ஒரு நல்ல ஒன் டைமண்ட்ஷனல் பங்ஷன் ஆக பார்க்க முடியும் நான் ஐ என்னவாக வரையறுக்க வேண்டும் முக்கோணம் 2 பின்னால் முக்கோணம் இது ன் பரப்பளவு பின்னால் ன் பரப்பளவு மற்றும் பரப்பளவு போலவே இருக்கும் இந்த 3 ஷேப் பங்ஷனுமே லீனியர் பங்ஷன் ஆகும் நீங்கள் ஜியாமெட்ரி படம் என்னவாக இருக்கும் என நினைக்கிறீர்கள் நான் என்னுடைய பங்ஷனை என்ன செய்கிறேன் நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறீர்கள் இது காட்சிப்படுத்துதல் என்று நான் உங்களுக்கு இங்கே கூடாரத்தின் முனை 1 உயரம் உடன் மற்றும் 0 நேரத்திற்கு இது முனை 2 3 ஐ அடையும் மற்றும் இது 2 3 ஐ கோடால் இணைக்கும் இப்போது நான் ஏதாவது பங்ஷன் என்று சொன்னால் சரி x இல்லை ஆனால் x y எதை போல் தெரியப்போகிறது நீங்கள் இதை காட்சிப்படுத்த விரும்பினால் இதில் எதை போல் இருக்கும் மாணவர் பிளேன் அதற்கு மேல் கூடாரத்தை போலவே ஒரு பிளேன் மற்றும் அதன் உயரம் 1 2 மற்றும் 3 ல் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா சரி நான் என்னுடைய அற்புதமான வரையும் திறனை ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா பயன்படுத்தி வரைய போகிறேன் மற்றும் இது இந்த உயரங்களை பயன்படுத்திய ஒரு பிளேன் ஆகும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் அருகில் உள்ள எலிமெண்ட்க்கு சென்றால் இது ஒரு முக்கோணம் எடுத்துக்காட்டாக இங்கே இன்னொரு முக்கோணம் மேலே உள்ளது நாம் இதற்கு ஏதேனும் மதிப்பு உள்ளது நான் இரண்டாவது முக்கோணத்தை கருத்தில்கொண்டு அதனுடைய உயரம் என்னவாக இருக்கும் எதைப் போல் பார்க்க இருக்கும் மாணவர்அது இருந்தது இது இதுபோல இங்கிருந்து போகும் சரியா இன்னொரு கூடாரத்தின் மேலே ஆனால் அதனுடைய மதிப்பு பாதுகாக்கப்படுகிறது இதற்கு ஒரே மதிப்பு இந்த 2 கூடாரமும் ஒரு கோட்டில் வந்து சேராது அங்கு ஒரு ஜம்ப் இருக்கும் ஆனால் இவ்வழியே அதை கட்டினோம் ஆல்ஃபாவுக்கு என்ன நடந்தாலும் அதன் ஆதிக்கம் இதன் மேல் இருக்கும் ஏனென்றால் ஷேப் பங்ஷன் இவ்வாறு இதற்கு பதிலளிக்கும் போது 0 ஆகும் அதே போல் இங்கே என்ன நடந்தாலும் அதன்மேல் ஆதிக்கம் இருக்காது இதனால் இந்தக் கோட்டை பீட்டா மற்றும் காமாவால் மட்டுமே கண்டறியப்பட்டது எது இந்த இரண்டு எலிமெண்ட்ஸ்க்கும் பொதுவானது எனக்கு ஸ்மூத் பங்ஷன் கன்டினியஸாக கிடைத்தது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இது கன்டினியஸ் பங்க்ஷன் டிபரன்ஷியேபள் கிடையாது ஏனென்றால் இந்த 2 கோடும் இங்கு சேர்வது போல் தெரிகிறது அதனால் இங்கு டிபரன்ஷியேபள்ளிடி இல்லை ஒருவேளை அது சேராமல் இருந்திருந்தாலும் கூட மாணவர் உங்களுடைய அதே ஒப்பந்தத்தில் இதை உள்ளே மாற்றவும் மாணவர்அதே வரி அதே வரி பொதுவான விளிம்பு மாணவர்பொதுவான விளிம்பு மற்றும் சரி மாணவர்இங்கே இது வேலை செய்யவில்லை என்றால் இல்லை இது நடக்காது நாம் இதை ஒரு பார்வை பார்க்கலாம் இது உங்களுடைய ஒரு விளிம்பு இவ்வாறு வரும் இன்னொரு விளிம்பு ஒருவேளை இவ்வாறு இருந்தால் மாணவர்அது மூன்றாவது ஆள முடியும் மூன்றாவதுக்கு இதன் மேல் எவ்வித செல்வாக்கும் இல்லை இவ்வாறு நான் இங்கிருந்து இவ்வழியே பார்க்கிறேன் இதில் என்னுடைய உயரம் மற்றும் இது என்னுடைய உயரம் ஒருவேளை இது இரண்டும் ஒரே புள்ளியில் சந்திக்காமல் இருந்தால் அதை பொறுத்த வேறு வழி இருக்காது ஏனென்றால் இங்கே என்ன நடந்தாலும் இதற்கு எந்த கதாபாத்திரமும் இல்லை இந்த கோட்டின் உயரத்தின் மதிப்பு நிலையானது தூய்மையான மற்றும் உங்களுக்கு இலவசமாக கண்டினியூட்டி கிடைக்கும் மற்றும் பகிரப்பட்ட முனைகள் ஆகும் மாணவர்சரி இரண்டு எலிமெண்டுக்கும் அவைகள் பகிரப்பட்டனர் அவர்களுக்கென தனி மதிப்பு இல்லை நீங்கள் ஒரு நல்ல கண்டினியூட்டி புரோபர்டி பேஸிஸ் பங்ஷன் மேல் உள்ளதைப் பார்க்கலாம் எனவே எனக்கு கிடைக்கும் தீர்வு எப்போதும் மதிக்கும் நான் என்னுடைய தீர்வை பேஸிஸ்ன் மேல் திட்டமிடல் செய்து நல்ல புரோபர்டீஸ்ஸை வெளிப்படுத்தும்